வணக்கம் குறிப்பிட்ட தொகுதிக்கு வரவேற்கிறோம் தொகுதி மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் கடைசியாக பார்த்த லேப் காம்போனென்ட்ஸ்களை நீங்கள் நினைவுபடுத்தினால் PVD அமைப்பில் உள்ள ஒவ்வொரு அல்லது பெரும்பாலான பகுதிகளையும் நாம் விவாதித்தோம் மற்றும் PVD பற்றி பேசும்போது நாம் தெர்மல் மற்றும் E பீம் ஆவியாதல் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் தெர்மல் ஆவியாதல் பற்றி நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு பொருளை ஆவியாக்க முடியாது பொருளின் மெல்டிங் பாயின்ட் போட் மெல்டிங் பாயின்ட்க்கு அருகில் இருக்கும் அல்லது சோர்ஸ் ஹோல்டர் மெல்டிங் பாயின்ட் க்கு அருகில் இருக்கும் நாம் சந்திக்கப்போகும் சோர்ஸ் ஆனது போட் அல்லது அல்லது காயில் மீது லோட் செய்யப்பட்டிருக்கும் மூலப்பொருளின் மெல்டிங் பாயின்ட் போட் அல்லது காயில் என்று அழைக்கப்படும் சோர்ஸ் ஹோல்டர் மெட்டீரியல் இன் மெல்டிங் பாயின்ட் அருகில் இருக்கக் கூடாது இல்லையெனில் போட் அல்லது காயில் உருகத் தொடங்கும் அது நமக்குத் தெரியாது தெரியாததை நாம் விரும்பவில்லை மெல்டிங் பாயின்ட் மிக அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான் பீம் ஆவியாக்கத்திற்குச் செல்வோம் ஏனென்றால் நாம் குரூசிபிளில் ஐப் பயன்படுத்தினால் பின்னர் குரூசிபிளில் நாம் ஆவியாக்க விரும்பும் மூலப்பொருளை ஏற்றுகிறோம் எலக்ட்ரான் பீம் வரும் அது உலோகம் அல்லது பொருளை ஸ்கேன் செய்து பொருளை சூடாக்கும் அது டெபாசிட் செய்யும் அது உருகும் மற்றும் சப்ஸ்டிரேட்டின் மீது பொருளை வைக்கும் முழு விஷயமும் எப்படி வேலை செய்கிறது ஹை வேக்குவம் வால்வுக்கு மாற்றுவதற்கு முன் என்ன வேக்குவம் பிரஷர் தேவை என்பதை அழுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வேக்கும் சிஸ்டத்தை இயக்கும் போது ஒரு குறிப்பிட்ட செயல்முறை உள்ளது தோராயமான வேக்குவம் உள்ளது பேக் வேக்குவம் உள்ளது அதிக வேக்குவம் உள்ளது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேக் வேக்குவம் தக்கவைத்த பிறகு வேக்குவம் வால்வைத் திறக்க வேண்டும் ஆய்வக வகுப்பில் விவாதிப்போம் உங்களுக்கு விரைவில் உதவ பிரனி கேஜ் உள்ளது பிரனி கேஜ் என்பது 10 ரைஸ் மைனஸ் 3 டார்க் உள்ள வேக்குவத்திற்கு பயன்படுத்தப்படலாம் திட்டமிடும்போது 10 ரைஸ் டு மைனஸ் 6 டு 10 ரைஸ் டு 7 மைனஸ் 7 டார்க் வரை உள்ள வேக்குவத்த்தை அளவிட பயன்படுத்தலாம் இங்கே நாம் ஆயில் பம்பைப் பயன்படுத்துவதில்லை ஆனால் டர்போ மாலிகுலர் பம்பைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஏதேனும் மெல்லிய பிலிம் பிசிக்ஸ் வகுப்பில் கலந்துகொண்டிருந்தால் ஆயில் பம்ப் டிரெயின் பம்ப் டர்போ மாலிகுலர் பம்ப் மற்றும் ஒவ்வொரு பம்ப்லும் அதன் சொந்த நன்மை தீமைகள் உள்ளதால் வேக்குவத்த்தை உருவாக்க பல வகையான பம்புகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் சமீபத்தில் இந்த வேக்குவம் சிஸ்டம்ஸ் அல்லது தெர்மல் ஆபரேஷன் சிஸ்டம்ஸ் நோயெதிர்ப்பு சிஸ்டம்ஸ் தொடர்புடைய சிஸ்டம்ஸ் அனைத்திலும் அதிக வேக்குவத்த்தை அடைவதற்கு டர்போ மாலிகுலர் பம்பைக் கொண்டுள்ளனர் தொகுதியில் கவனம் செலுத்துங்கள் பிடித்த தொகுதிகளில் ஒன்றாகும் ஏனெனில் சிஸ்டம் எவ்வாறு ஆப்பரேட்டிங் மோடில் உள்ளது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் E பீம் இருக்கும் இடத்தில் சப்ஸ்டிரேட் எவ்வாறு ஏற்றப்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் E பீம் ஐ உண்மையில் நீங்கள் பார்க்க முடியாது இங்கு 4 குரூசிபிளில் உள்ளன பின்னர் போட் இங்கே உள்ளது சேம்பர் இப்படி இருக்கும் நாம் தியரியில் கற்றுக்கொள்வது ஒரு விஷயம் ஆனால் ஆய்வகத்தில் எதையாவது பார்க்கும்போது அல்லது ஆய்வகத்தில் நாம் அனுபவிக்கும் போது கற்றுக்கொள்வது மிகவும் வித்தியாசமான விஷயம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட தொகுதியை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் ஏதேனும் கேள்விகள் மீண்டும் மன்றத்தில் என்னிடம் கேட்கலாம் ஹிந்த் இவெக் மிஸ்டர் ராஜண்ணாவிடம் இருந்து ஒரு பொறியாளரை வரவழைத்துள்ளோம் அதை உங்களுக்குக் காட்டும்படி சில மாணவர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர் நமக்குக் காண்பிப்பார் ஆனால் நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும் நீங்கள் கருத்தைப் புரிந்துகொண்டால் மிகவும் எளிமையான மற்றும் எளிதான அமைப்பாகும் நான் உங்களை வேறு வகுப்பில் பார்க்கிறேன் அதுவரை நீங்கள் பார்த்துக்கொள் வருகிறேன் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று சிஸ்டத்தை நிறுவுவதற்கான இரண்டாவது நாளாகும் ஏனெனில் அவர்கள் இன்னும் விஷயங்களை அமைக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான பொருட்கள் நேற்று நிறுவப்பட்டுள்ளன மின் வயரிங் உள் அமைப்பை நாங்கள் உங்களுக்குக் காண்பித்தோம் நிறுவனத்தைச் சேர்ந்த நபர்கள் அவர்கள் மின்வழங்கலில் செருகிய வயரிங் இணைத்த பிறகு குறிப்பாக கண்ட்ரோல் பேனலுக்கு தனித்தனியாக பவர் சப்ளை கொடுக்க வேண்டும் நீங்கள் சேம்பர் பகுதிக்கும் பவர் சப்ளை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தனி பவர் சப்ளை தேவை இந்த இரண்டு பவர் சப்ளையும் கொடுக்கப்பட்டு விட்டது சில்லர் யூனிட் மற்றும் கம்ப்ரசர் யூனிட் போன்றவற்றை வெளியில் வைத்திருக்கிறோம் கண்ணாடிக்கு வெளியே ஒரு ஒளியைக் காணலாம் ஆய்வகத்திற்குள் உள்ள உபகரணங்களுக்காக நாங்கள் உருவாக்கிய பயன்பாட்டு அறை பாதுகாப்பு நெறிமுறையின்படி ஆய்வகத்திற்குள் எரிவாயு சிலிண்டர்கள் கம்ப்ரசர்கள் சில்லர் யூனிட்கள் போன்றவை இருக்கக்கூடாது நாங்கள் அதை வெளியே ஒரு பயன்பாட்டு அறையில் வைத்துள்ளோம் அங்கிருந்து குழாய்கள் மற்றும் வயர்களை நமது சாதனங்களுக்குள் எடுத்துச் செல்கிறோம் நான் சொன்னது போல் சில்லர் யூனிட் என்பது காயில் மற்றும் E பீம் சிஸ்டம் ஹோல்டருக்கு எல்லாம் போதுமான குளிர்ச்சியை கொடுக்கிறது மற்றும் நீங்கள்குரூசிபிளில் போட்ஸ் மற்றும் அனைத்தையும் பார்த்தீர்கள் இப்போது நாம் செய்ய முயற்சிப்பது கருவியின் இடது பக்கத்தை நீங்கள் பார்க்க முடிந்தால் கருவியின் செயல்பாட்டிற்கு தேவையான பெரும்பாலான குழாய்களை நாம் முடித்துள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நாம் நீல குழாய்களை காற்று விநியோகத்திற்காக செய்துள்ளோம் குளிரூட்டும் நீரை உள்ளேயும் வெளியேறவும் செய்துள்ளோம் இந்த இரண்டு குழாய்களையும் என்னால் தொட முடிந்தால் அது குளிர்ச்சியாக இருப்பதை உணர முடியும் ஆனால் அது வெளியில் உள்ள சில்லர் யூனிட்டிலிருந்து வருகிறது தண்ணீர் சப்ளையை உள்ளே எடுக்கும் மற்றும் தண்ணீரை வெளியே எடுக்கும் நாம் நேற்று பேசியது போல் ரோட்டரி பம்பிற்கு எங்களிடம் எக்ஸாஸ்ட் உள்ளது ஏனெனில் வெளியேற்றம் இங்கே உள்ளது எனவே பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இந்த காற்றை ஆய்வக வசதியின் உள்ளே இல்லாமல் பயன்பாட்டு சேம்பர்க்கு வெளியே வெளியேற்றுவது நல்லது மேலும் காற்றோட்டம் மற்றும் ஊசி வால்வு நுழைவாயிலுக்கான பிற பிரிவுகள் இன்னும் தயாரிக்கப்படவில்லை ஆனால் அடிப்படை செயல்பாட்டிற்காக நாங்கள் இணைப்புகளை செய்துள்ளோம் இவை இரண்டும் ப்ராசசர் கேஸ் பிராசசிங் கேஸ் ஆகும் பிராசசிங் கேஸ்சஸ் இவை இரண்டும் பிராசசிங் கேஸ்க்கள் மற்ற இரண்டு பொது வாயுக்களுக்கான சுத்திகரிப்பு மற்றும் வேக்குவத்த்தை வென்டிங்கை உருவாக்குவதற்கு நாம் நைட்ரஜன் அழுத்தப்பட்ட காற்று மற்றும் அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றன அந்த இணைப்புகள் செய்யப்படுகின்றன கண்ட்ரோல் பேனலின் செயல்பாடு சேம்பர்க்குள் வேக்குவத்த்தை எவ்வாறு உருவாகிறது மற்றும் E பீம் கன்னிற்க்காக பிளாஸ்மாவைப் பெறுகிறோம் என்பதை உங்களுக்குக் காட்ட நாங்கள் சிறிது தயாராக இருக்கிறோம் அது ஆரம்பித்தவுடன் பார்ப்போம் பிரணி 1 பிரணி 1 பிரானிக் ஏஜென்ட் 1 என்பது சேம்பர் வேக்குவத்த்தை அளவிடுவதற்கான ஒரு வேக்குவம் அளவீடு ஆகும் பிரனி 2 மற்றொரு வேக்குவம் வால்வு இது ஒரு டர்போ மாலிக்கூலர் பம்ப் ஆகும் உங்களுக்கு அவை தேவை சேம்பர்ரை இணைக்கும் ஹை வேக்குவம் வால்வு ஆகும் பம்ப்பில் இருந்து சேம்பர் நாங்கள் சிஸ்டத்தை திறந்துள்ளோம் ஏனெனில் நாங்கள் அதைத் தொடங்கப் போகிறோம் உள்ளே எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்க்கிறார் அந்த நேரத்தில் அது வேலை செய்யத் தொடங்கிய பிறகு அதன் உட்புறத்தைப் பார்ப்பது மிகவும் கடினம் வால்வுகள் உள்ளே எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன ஹை வேக்குவம் வால்வு எப்படி இருக்கிறது கேஜஸ் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பார்ப்பதற்கான பொன்னான வாய்ப்பு சேம்பர்க்கு பின்னால் உள்ள பெண்டிங் கேஜ் ஐ நாம் ஏற்கனவே பார்த்தோம் வெவ்வேறு வேக்குவம் நிலைகளை அளவிடும் பிரனி கேஜ்களை நாம் இப்போது பார்த்தோம் உண்மையில் இது சிஸ்டத்தின் இதயம் எனவே வேக்குவம் சிஸ்டம் மிகவும் முக்கியமானது நீங்கள் சிஸ்டத்தை இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஆங்கில் பேக்கிங் வால்வை இங்கே காணலாம் இவை ஹை வேக்குவத்தை அளவிடும் பின்னிங் பிரணி கேஜ்கள் மற்றும் டர்போமாலிகுலர் பம்ப் உள்ளே உள்ளதா என்று அவர் உங்களிடம் கூறியுள்ளார் நேற்று இங்கு பார்த்த ராக்கிங் பம்புடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிறிய பம்பாகும் இங்கே விரல் செல்லும் இடத்தில் டர்போமாலிகுலர் பம்ப் உள்ளது அங்கே அதற்கு அடுத்ததாக எங்களிடம் ஒன்று ஹை வேக்குவம் ஹை வேக்குவம் வால்வு இப்போதுதான் நான் உங்களுக்கு பிரணி கேஜ் ஐக் காட்டினேன் ஆங்கில் வால்வு ஹை வேக்குவம் வால்வு உள்ளே டர்போ மூலக்கூறு பம்ப் பென்னிங் கேஜைப் பார்த்தோம் என்று சொன்னேன் ஆனால் நேற்று பார்த்தோமா என்று தெரியவில்லை இங்கே நீங்கள் பென்னிங் கேஜை இங்கே பார்க்கலாம் இது கோல்ட் கேத்தோடு கேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது அது அளக்கும் பிரஷர் தரவு என்ன என்பதைத் தெரிவிக்கும் ஈத்தர்நெட் கேபிள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது கேஜ் இங்கே சேம்பருடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் சேம்பர் மிகவும் குளிராக இருக்கின்றன எனவே உள்ளே சேம்பர்ரை குளிர்விப்பதற்காக சேம்பர் மீது கோல்ட் வாட்டர் சர்குலேஷன் இருப்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்கும் உலோகத் துண்டு கிரவுண்டிங் சேம்பர் கதவுக்கு இடையில் கிரவுண்டிங் சேம்பரின் முக்கிய உடல் அந்த இரண்டும் கிரவுண்டிங் செய்யப்பட்டுள்ளன அதனால் பயனரைப் பாதுகாப்பதற்காக அந்த விஷயங்கள் உள்ளன நீங்கள் பார்க்கும் கேபிள் மீது நாம் கவனம் செலுத்துவோம் சேம்பர் மேல் டாப் கவர் ஓகே இங்கே நாம் ஒரு பெரிய கருப்பு நிற ரிப்பனைக் காணலாம் கருப்பு பெரிய கருப்பு நிற ரிப்பன் உண்மையில் சேம்பருக்கான எர்த் வயர் ஆகும் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் இந்த குழாய்கள் இந்த குழாய்கள் வாட்டர் இன் லட் அவுட்லெட் சில்லர் யூனிட்டில் இருந்து குளிர்ந்த நீரை மீண்டும் குளிரூட்டும் நோக்கங்களுக்காக எடுத்துச் செல்கின்றன நாம் பார்ப்போம் கிராஃபைட் க்ரூசிபிள் என்பது அலுமினியம் தாமிரம் தங்கம் Refer Time 1000 Refer Time 1004 போன்றவற்றை இயக்குவதற்கு உரிய அமைப்பாக இருக்கும் சப்ஸ்டிரேட் ஹோல்டர் சுழற்சியை முன்பு பார்த்தோம் இப்போது சோர்ஸ் சுழற்சியைக் காண்போம் நாம் இப்போது க்ரூசிபிள் ஹோல்டரைக் காணலாம் சுழற்சியின் வேகத்தை மாற்றுகிறோம் இங்கே சோர்ஸ்சை மாற்றுகிறோம் இங்கே பெல்ட் நகர்கின்றது க்ரூசிபிளை மாற்றுவதைக் காணலாம் பெல்ட் நகர்வதை நீங்கள் காணலாம் இப்போது க்ரூசிபிளைப் பார்ப்போம் நாம் உள்ளே சென்று க்ரூசிபிள் நகர்வதைப் பார்ப்போம் நீங்கள் இப்போது இங்கே பார்க்க முடியும் அது ஒரு சோர்ஸ்சில் உள்ளது இப்போது சோர்ஸ்சை மாற்ற முடியுமா சோர்ஸ் 4 1 இப்போது இது சோர்ஸ் 4 இல் உள்ளது நாம் சோர்ஸ் 3 க்கு மாறுகிறோம் நாங்கள் சோர்ஸ் 2 க்கு மாறுகிறோம் இப்போது நாம் அதை நகர்த்துவதைக் காணலாம் நாங்கள் எங்கு செல்கிறோம் என்பது க்ரூசிபிள் ஸ்டாண்டர்டு க்ரூசிபிள்லை உங்களுக்குக் காட்டியுள்ளோம் க்ரூசிபிள் வரும் மற்றும் இங்கே உட்காருவது சோர்ஸ் ரோட்டேஷன் இப்போது சிஸ்டம் கிட்டத்தட்ட தயாராக உள்ளது தொடக்கமானது நாம் முன்பு விளக்கிய கண்ட்ரோல் பேனல் ஆகும் இப்போது நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது சேம்பருக்குள் வேக்குவத்தை உருவாக்குவதாகும் நாங்கள் அதை இயக்குவது இதுவே முதல் முறை என்பதால் குறிப்பிட்ட வேக்குவத்தை சென்றடைவதற்குச் சரியான நேரங்களை அடைய சில சுழற்சிகள் தேவைப்படுகின்றன இங்குள்ள குழு g y ல் என்ன சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளக்குவார்கள் நாம் விரும்புவது ஒரு ஹியூமன் மெசின் இன்டர்பேஸிங் ஆகும் இது செயல்முறையை பெரிய அளவில் கட்டுப்படுத்த பயன்படுகிறது சிஸ்டம் HMI மூலம் செயல்படும் அதிக வேக்குவத்த்திற்குப் செட் செய்த பிறகு ஆட்டோ சைக்கிளுக்கு செல்கிறது நீங்கள் LTHT செயல்முறைக்குச் சென்றால் அது மேனுவல் சிஸ்டம் ஆக இருக்கும் வேக்குவம் செக்டாருக்கு செல்லும் போது ஸ்டார்ட் பட்டன் ஐ அழுத்தவும் ஸ்டார்ட் பட்டன் ஐ அழுத்தும்போது பம்ப் சப்ளையை பெறுகிறது Refer Time 1156 டர்போ வேகத்தை அடைய வேண்டும் என்றால் 10 முதல் 15 நிமிடங்கள் நேரம் எடுக்கும் டர்போ தயாரானதும் சைக்கிள் பட்டனை அழுத்தலாம் அப்படி இருக்கும்போது Refer Time 1210 டர்பைன் வாசிக்கிறது Refer Time 1214 ஸ்டேட்டஸ் சரியாக இருக்க வேண்டும் சிஸ்டத்துடன் செல்லலாம் பைன் பம்பிங் என்றால் தெரியும் அது ஒரு டர்போ Refer Time 1221 ஹை வேக்குவம் ஹை வேக்குவம் ஹை வேக்குவம் Refer Time 1222 இங்கே ஒன்று சுவிட்ச் ஆன் டர்போ Refer Time 1228 எனக்கானது Refer Time 1229 டர்போ இயங்குகிறது என்று பொருள் டர்போ இயங்குகிறது சுழற்சி வரிசைக்குப் பிறகு அது வரும் ஓகே இப்போது சென்டர் பட்டனை அழுத்தவும் சீல் வால்வை திறக்கவும் மற்றும் மைனஸ் 2 வேக்குவம் அடையவும் சேம்பர் வேக்குவம் இந்த 2 வேக்குவத்தை நீங்கள் அடைந்தவுடன் மீண்டும் தானாகவே ஹை வேக்குவம் 1ஐத் திறக்க செல்கிறீர்கள் நீங்கள் ஹை வேக்குவத்தை திறக்கும் போது 1 பென்னிங் ரேட்டிங் தொடங்கப்படும் பென்னிங் ரேட்டிங் தொடக்கம் ஆனது மைனஸ் x மைனஸ் x டூ த பவர் மைனஸ் 2 என்றும் எழுதப்படும் Refer Time 1255 மைனஸ் 2 நாம் இறுதி வேக்குவத்தை அடையும் போது தான் செயல்முறை ஸ்டேட் ப்ரோஸ்ஸ்ஸ் என்றால் பல்பு மற்றும் அயர்ன் டிபார்ட்மென்ட் என்று பொருள் நீங்கள் அயர்ன் பட்டனை அழுத்தினால் கோல்டிங் ஆன் செய்யப்பட்டு உதவியை பிடித்துள்ளது Refer Time 1315 கேஸ் இன்லட் கேஸ் Refer Time 1318 நீடில் ஒர்க் ஆம் எல்டி எச்டி சர்க்யூட் பிரேக்க்கரை இயக்கவும் சுவிட்ச் ஆன் சுவிட்ச்எஸ் எல்டி என்பது எச்டி அயர்ன் இயக்கப் பயிற்சியை சுத்தப்படுத்துவதாகும் அயர்ன் இயக்கம் பயிற்சி முழுவதுமாக இருக்கும்போது Refer Time 1334 சப்ஸ்டிரேட்டை சுத்தம் செய்து HT ஐ சுவிட்ச் ஆன் செய்யவும் இது Refer Time 1344 சுவிட்ச் ஆன் Refer Time 1346 Refer Time 1351 கட்டுப்படுத்துவதன் மூலம் அதையும் வைக்கவும் அதே நேரத்தில் நீங்கள் மூன்று அளவீடுகளின் சாய்வுகளைப் பார்க்க விரும்பினால் நீங்கள் சிஸ்டத்தில் உள்ளே செல்லுங்கள் நீங்கள் சுதந்திரமாக பார்க்க முடியும் சிஸ்டத்தின் முழு அமைப்பையும் இங்கே காணலாம் வெவ்வேறு வால்வுகள் என்னென்ன Refer Time 1410 அங்கு 4 3 ஹை வேக்குவம் Refer Time 1414 அனைத்து கேட் வால்வு நீல நிறத்தில் எதுவாக இருந்தாலும் அதாவது அந்த வால்வுகள் வேலை செய்கின்றன மற்றவை இயங்கவில்லை அதாவது அவைகள் வேலை செய்யவில்லை Refer Time 1425 எதுவும் கிராஸ் கண்டிஷன் நான் இந்த அனைத்தையும் நினைக்கிறேன் Refer Time 1430 எதுவும் ஆகாது நான் அருகில் இருக்க போகிறேன் இல்லை Refer Time 1434 அனைத்தும் அனைத்தும் உள்ளது Refer Time 1436 எல்லாம் அனைத்தும் உள்ளது இது வரிசைமுறை ஆகும் வரிசைமுறை என்பது செயலாக்கம் என்பது ஆரம்ப பம்பிங் செயல்முறை ஆகும் நான்தான் கம்பெனி செயல்முறை IO என்பது நாம் செயல்படும் போது வர வேண்டும் Refer Time 1442 இவை அனைத்தும் பச்சை நிறமாக இருக்கும் என்று தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் எங்களிடம் சொல்கிறீர்கள் ஆனால் இன்னும் நாங்கள் வேக்குவம் சுழற்சியில் மட்டுமே இருக்கிறோம் நாம் செயல்முறைக்கு செல்லவில்லை மற்றும் அனைத்தும் எனவே நாம் செயலாக்க செல்லும்போது இந்த விஷயங்கள் மட்டுமே இங்கு வரும் பார்க்க வேண்டும் Refer Time 1459 எல்டி நீராதாரத்திற்கான முக்கிய செயல்முறை என்றால் நீர் குறுக்குவெட்டு இருந்தால் மட்டுமே நீர் செயல்முறையை வழங்கும் இப்போது நாம் பவர் சப்ளை வழங்கியுள்ளோம் Refer Time 1515 முன்பு பவர் சப்ளை இயக்கத்தில் இல்லை இப்போது ஸ்விட்ச் ஆன் ஆகிறது Refer Time 1518 2 அல்லது 3 இல் மெயின் ஆன் ஆகிறது ஆனால் இன்னும் செயல்முறை தொடர்பான நகர்வைத் தொடங்குங்கள் ஓகே செயல்முறை செயல்முறை தொடங்கும் போது மட்டுமே நாம் ரிலேவை இயக்குவோம் இன்டர்லாக் மற்றும் அனைத்தையும் திருப்திப்படுத்திய பிறகுதான் செயலாக்கம் இது அடுத்த கட்டத்தை செயலாக்க நகரும் Refer Time 1541 எல்லாம் தெரியும் செயல்முறை செயல்முறைக்கு தயாரானதும் இந்த விளக்குகள் இயக்கப்படும் இன்டர்லாக் மற்றும் சர்க்யூட் சுவிட்சுகள் Refer Time 1549 பிறகு நாம் E பெக்கான் ஐத் தொடங்கலாம் மின்னழுத்தம் மற்றும் EV ஐ எங்கு கட்டுப்படுத்துவது இங்கே மட்டும் நாம் அழுத்த வேண்டும் பின்னர் நாம் செய்ய வேண்டும் Refer Time 1600 Refer Time 1601 பின்னர் நாம் கரண்டைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் Refer Time 1604 Refer Time 1605 கண்ட்ரோலர் EB ஐ நீங்கள் எதையும் சுவிட்ச் ஆன் செய்ய முடியாது நாங்கள் இரும்பு குண்டுகளை சுத்தம் செய்த பிறகு என்ன வழி நான் மாட்டேன் Refer Time 1612 FL செயல்முறை விஷயம் ஆரம்பத்தில் இருந்தே தொடங்கும் என்று நான் அழுத்தம் கொடுத்தேன் இது மைனஸ் 5 டிகிரிக்கு இல்லை மற்றும் குறைந்தபட்சம் மைனஸ் 5 டிகிரி ஆகும் மன்னிக்கவும் EP நாங்கள் அதை உள்ளே அமைத்துள்ளோம் ஏனெனில் ஒரு கட்டத்தில் இந்த சுவிட்சுகள் ஆன் ஆகும் என்பது உங்களுக்குத் தெரியும் Refer Time 1631 நாங்கள் அதை உள்ளே அமைத்துள்ளோம் அல்லது அதை கட்டுப்படுத்த முடியுமா இல்லை ஒரு வேக்குவம் சுவிட்ச் உள்ளது மற்றும் அங்கு இருக்கும் நீர் செயல்முறை அனைத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் அனைத்தும் EMC நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும் பார்க்க நேரம் 1646 திருப்தி அடைய அவர்களுக்கு என்ன நிபந்தனை என்பதை நாங்கள் ஏற்கனவே அமைத்துவிட்டோம் நாம் கதவு சுவிட்சுகள் அனைத்தையும் இயக்க வேண்டும் வலுவான பல விஷயங்களை நிறைய கேபினட் மற்றும் கட்டுப்பாட்டு குழு பிளாட் கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் எழுத்து அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது எந்த நேரத்தில் இயக்கப்படும் இப்போது முக்கியமாக இந்த கேள்வி அது தானாகவே இயக்கப்படுமா இல்லை அது வேலை செய்யும் உற்பத்தியில் மட்டுமே இருக்க வேண்டும் செயல்முறை நிலையை அகற்றி ஒன்றை மட்டும் வடிகட்டவும் இப்போது இன்னும் 1 9 இலிருந்து மைனஸ் 4 Refer Time 1720 நான் Refer Time 1723 ஒரு விஷயத்தின் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் Refer Time 1725 டர்போபம்ப் தொடங்குவதற்கு E பவர் மைனஸ் 5 ஐ அடைய 1 91 E பவர் மைனஸ் 4 மில்லிபார்களை இங்கே ஒரு காகித சேம்பர் வேக்குவத்தை காணலாம் அந்த நேரம் மட்டுமே இவை அனைத்தும் இயக்கப்படும் நாங்கள் 5 ஐ உருவாக்கும் போது மூன்று வெற்றிடங்களுக்கு இடையில் உங்களுக்குத் தெரிந்தபடி நாங்கள் காத்திருக்க வேண்டும் 5 வேக்குவம் அது இன்னும் கடினமானது அழுத்தத்தில் அங்கு அழுத்தவும் நமக்கு பேக்கிங் பிரஷர் ரஃபிங் பிரஷர் ஏஐஎம்ஜி பிரஷர் இருக்கிறது செட் கிளாக் மற்றும் செட் யூனிட் இன் டைம் யூனிட் என்றால் என்ன நீங்கள் மில்லிபார் செய்ய விரும்பினால் மில்லிபார்ரை பாஸ்கல்கலில் அமைக்கலாம் அல்லது டார்க் செயல்முறை பார்வை Refer Time 1813 தேவை இல்லை மைக்ரோ சர்வீஸ் வகை சேவை முறை வகை காரணமாக Refer Time 1824 அறிமுகத்தைத் திருப்திப்படுத்திய பிறகு நாங்கள் தொடர்வோம் Refer Time 1835 இன்டர்லாக் நிலை இப்போது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை அடிப்படையாகக் கொண்டது Refer Time 1839 இல்லை நாம் விரும்பிய சில புதிர் செட் பாயின்ட் செட் செய்யலாம் செட் பாயின்ட்டை அடைந்த பிறகு ஒரு செட் பாயின்ட் என்றால் என்ன நாங்கள் செய்வோம் நாம் மேனுவல் ஆக செட் செய்வோம் எந்த செட் பாயிண்டாக இருந்தாலும் மைனஸ் 5 தேவை நான் இப்போது அதை செட் செய்துள்ளேன் இப்போது EV க்கு மைனஸ் 5 ஐ மட்டும் நாங்கள் தீர்த்தோம் Refer Time 1857 நாம் FL செட் செய்ய வேண்டும் போல FL இந்த மூன்று பட்டன்களில் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்றால் ஓட்ட விகிதம் LPM இக்கு செட் பாயிண்ட் அமைக்கவில்லை மற்றும் சேஃப்டி பின் லாக் அங்கு சிஸ்டத்தின் அனைத்து கதவுகளும் சரியாகப் பூட்டப்பட வேண்டும் முன் மற்றும் பின்பக்கம் எல்லாம் இந்த விஷயங்களைச் செய்தவுடன் இந்த நீர் மெதுவாக வெளியேறும் தண்ணீர் இழுத்தல் மேலே வருகிறது எனவே அவர்கள் எல்லாவற்றையும் பூட்டியவுடன் FL வரும் எஸ் சார் அல்லது என்னுடையது ஒரு சேஃப்டி பின் லாக் இப்போது வந்துவிட்டன இப்போது சோர்ஸ் இயக்கம் பிரஷரை பொறுத்தது இது பிரஷருக்கு மட்டுமே ஒரு ஒன் ஸ்டாப் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது மூன்றும் பச்சை நிறத்தில் இருக்கும்போது இயக்கப்பட்ட சோர்ஸ் ஐ அடைந்ததும் நாம் செயல்முறையைத் தொடங்கலாம்